இன்று நாம் மியாசிஸ் செயல்முறை பற்றி பார்க்கப் போகிறோம் சென்ற வீடியோவில் நான் கூறியது போல நாம் அனைவரும் நமது வாழ்க்கைப் பயணத்தை ஒற்றை செல் உயிரினத்தில் இருந்து தொடங்குகிறோம் விந்து முட்டையுடன் சேர்ந்து கருத்தரிப்பது மூலமாகவே இந்த ஒரு செல் உருவாகிறது இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நமது உயிர் தோன்றிய பொழுது நம்மிடம் இருக்கும் குரோமோசோம்களில் ஒரு பகுதி தாயிடம் இருந்து ஒரு பகுதி தந்தையிடம் இருந்தும் வந்தது அதாவது நம்மிடம் இருக்கும் 23 ஜோடிகளில் ஒவ்வொரு ஜோடியிலும் ஒரு குரோமோசோம் தாயிடம் இருந்தும் மற்றொன்று தந்தையிடம் இருந்தும் வந்ததாக இருக்கும் ஆக குழந்தையாக உருவாகி வளர்ந்து பருவ நிலை அடைகிறோம் இதன் விளைவாக நம்மிடம் 46 குரோமோசோம்கள் இருக்கும் பருவநிலை அடைந்த பிறகு கேமெட்கள் உருவாக்குவதற்கு செல்கள் தயார் நிலையில் இருக்கும் ஜெர்ம் லைன் செல்கள் எனப்படும் ஒருவகையான சிறப்பு செல்களைக் கொண்டு இந்த கேமெட்கள் உருவாகும் இதன் மூலம் நமது பண்புகளை நமது குழந்தைகளுக்கு கடத்த முடியும் இந்த ஜெர்ம் லைன் செல்களில் 46 குரோமோசோம்கள் அதாவது 23 ஜோடிகள் இருக்கும் மியாசிஸ் செயல்முறை மூலம் இந்த ஜெர்ம் லைன் செல்கள் பிளவுபட்டு கேமெட்களை உருவாக்கும் ஒவ்வொரு கேமெட்களிலும் 23 குரோமோசோம்கள் இருக்கும் அதாவது ஒவ்வொரு குரோமோசோமும் ஒருமுறை மட்டுமே இடம்பெறும் ஆக இந்த மியாசிஸ் செயல்முறை எப்படி நிகழ்கிறது என்பது பற்றி தான் இன்று பார்க்கப் போகிறோம் இதை பார்ப்பதற்கு முன்னதாக குரோமோசோம்களின் அமைப்பு பற்றி மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் மைட்டாசிஸ் பற்றிய வகுப்பில் டிஎன்ஏ தங்களை சுருக்கி ஹிஸ்டோன் எனப்படும் புரதங்களின் உதவியுடன் க்ரோமாட்டின் ஆக மாறும் என்று கூறினேன் இதன் பிறகு ஒவ்வொரு குரோமோசோமிலும் மேலும் சுருக்கப்பட்ட க்ரோமாட்டின் இருக்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை மூலம் நகல் எடுக்கப்படும் ஒவ்வொரு குரோமோசோமும் தங்களை ஒரு மத்திய அமைப்புடன் இணைத்துக் கொள்ளும் இந்த அமைப்பின் பெயர் தான் சென்றோமர் இதில் இணைந்திருப்பதை தான் பிறகு சிஸ்டர் கிரோமடிட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இன்று நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் புதிய சொல் தான் ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஜோடியாக இருப்பதைத்தான் ஹோமோலாகஸ் குரோமோசோம் என்று கூறுகிறார்கள் உதாரணத்திற்கு இந்த படத்தில் இருக்கும் மஞ்சள் நிற குரோமோசோம் S ஃபேஸ் நடப்பதற்கு முன்னால் தந்தையிடம் இருந்து வந்தது என்று எடுத்துக்கொள்வோம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை நடந்த பிறகு இந்த செல் S ஃபேஸ் ஐ கடந்த பிறகு தந்தையிடமிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த குரோமோசோம் நகல் எடுக்கப்பட்டு சிஸ்டர் கிரோமடிட்ஸ் உருவாகி இருக்கும் மேலும் இவைகள் சென்றோமர் அமைப்புடன் இணைந்து இருக்கும் இதேசமயம் ஒத்ததன்மை இல்லாமல் ஆனால் இதே அம்சங்களுடன் தாயிடம் இருந்தும் ஒரு குரோமோசோம் கிடைக்கப் பெற்றிருக்கும் இதைத்தான் இந்தப் படத்தில் பச்சை நிறத்தில் காண்பித்திருக்கிறார்கள் அதாவது இந்தப் பக்கம் மஞ்சள் நிறத்தில் இருப்பது தந்தையிடம் இருந்து வந்தது பச்சை நிறத்தில் இருப்பது தாயிடமிருந்து வந்தது முன்பு கூறியது போலவே தாயிடம் இருந்து வந்ததும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை மூலம் சிஸ்டர் கிரோமடிட்ஸ்களை உருவாக்கும் இவைகளும் தங்களை சென்றோமருடன் இணைத்துக்கொள்ளும் ஆக தந்தையிடம் இருந்து வந்த இந்த குரோமோசோமும் தாயிடம் இருந்து வந்த இந்த குரோமோசோமும் கூட்டாக ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒரேமாதிரியான பண்புகளின் குறியீடு கொண்ட மரபணு பொருட்கள் இந்த குரோமோசோம்களில் இருப்பதினால் இவைகள் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது உதாரணத்திற்கு கூந்தலின் நிறத்தை பற்றிய மரபின பொருள் கொண்ட குரோமோசோமில் மரபணு பொருள் கொண்ட ஒரு குரோமோசோம் தந்தையிடம் இருந்தும் மற்றொன்று தாயிடமிருந்தும் வந்திருக்கும் இந்த ஜோடி தான் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் இதன்பிறகு செல் சுழற்சியின் S ஃபேசில் இதில் இருக்கும் ஒவ்வொரு குரோமோசோமும் நகல் எடுக்கப்படுவதன் மூலம் ஒவ்வொரு ஹோமோலாகஸ் குரோமோசோமிற்கும் தங்களுக்கென்று ஒரு சிஸ்டர் கிரோமடிட்ஸ்களை உருவாக்கும் ஆகையால் இந்த மியாசிஸ் செயல்முறையில் என்ன நடக்கிறது என்பதை அறிவது மிகவும் முக்கியம் மியாசிஸ் செல் முறையில் இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்களை இரண்டு செல்களாக பிரிக்கப் போகிறோம் இரண்டு பாலியல் செல்களாக பிரிக்கப் போகிறோம் இந்த செயல்முறை நமது உடம்பில் இருக்கும் அனைத்து செல்களிலும் நடக்காது கேமெட்களை உருவாக்கும் திறன் கொண்ட செல்கள் மட்டுமே இந்த செயல்முறையில் ஈடுபடும் இந்த வகையான செல்கள் மனிதர்கள் அல்லது விலங்குகளின் விதை மற்றும் கர்ப்பப்பையில் இருக்கும் ஆக இந்த செல்கள் ரிடக்சன் டிவிஷன் செயல்முறையில் ஈடுபட்டு இதில் இருக்கும் ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் கேமெட்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் 46 குரோமோசோம்களை கொண்டு மியாசிஸ் செல் முறையில் ஈடுபடும் பொழுது இந்த செயல்முறையின் இறுதியில் 4 டாடர் செல்கள் கிடைக்கும் ஒவ்வொரு டாடர் செல்லிலும் 23 குரோமோசோம்கள் இருக்கும் இதுவே மியாசிஸ் செயல்முறையில் நடக்கும் ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் சிஸ்டர் கிரோமடிட்ஸ் போன்ற சொற்களை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் மியாசிஸ் செயல்முறையை சற்று தெளிவாக பார்க்கலாம் தாயிடமிருந்து ஒன்று மற்றும் தந்தையிடமிருந்து கிடைக்கப்பெறும் ஒன்றின் கூட்டு தான் இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் நான் முன்பு கூறியது போலவே இந்த மியாசிஸ் செயல்முறை என்பது ரிடக்சன் டிவிஷன் இந்த மியாசிஸ் செயல்முறையில் இரண்டு கட்டங்கள் இருக்கின்றன அவைகள் மியாசிஸ் 1 மற்றும் மியாசிஸ் 2 மியாசிஸ் 1 அதாவது முதல் பகுதியில் ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் இரண்டாக பிரியும் ஆகையால் மியாசிஸ் 1 செய்முறைக்கு பிறகு குரோமோசோம்கள் பிரிக்கப்பட்டு 2 டாடர் செல்கள் இருக்கும் மியாசிஸ் 2 செயல்முறையில் இந்த சிஸ்டர் கிரோமடிட்ஸ்கள் பிரிக்கப்படும் இதைப் பற்றி சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம் சரி இப்பொழுது டைப்லாய்டு செல்லை பற்றி பார்க்கலாம் நான் முன்பு கூறியது போலவே நாம் அனைவரும் நமது வாழ்க்கை பயணத்தை கருத்தரிக்கும் செயலின் மூலம் தொடங்குகிறோம் இந்த செயல்முறையின் போது ஒவ்வொரு கேமெட்டிலும் ஒரு ஜோடி குரோமோசோம் இருக்கும் இப்படிப்பட்ட செல்லை தான் ஹேப்லாய்டு செல் என்று கூறுகிறோம் தந்தையிடம் இருந்து வரும் விந்துவில் 23 குரோமோசோம்கள் மட்டுமே இருக்கும் ஆகையால் இது ஒரு ஹேப்லாய்டு செல் இந்த விந்து கருமுட்டையை கருத்தரிக்கும் இந்த கரு முட்டையிலும் 23 குரோமோசோம்கள் மட்டுமே இருக்கும் ஆகையால் இதுவும் ஒரு ஹேப்லாய்டு செல் இந்த இரண்டு செல்கள் ஒன்றிணைந்து கருத்தரித்த பிறகு கிடைப்பதுதான் டைப்லாய்டு செல் இதன்பிறகு செல் சுழற்சியின் S ஃபேசில் இந்த டைப்லாய்டு செல்லில் இருக்கும் குரோமோசோம்கள் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை மூலம் நகல் எடுக்கப்பட்டு உருவாக்குவதுதான் சிஸ்டர் கிரோமடிட்ஸ்கள் இவைகள் சென்றோமர் அமைப்புடன் இணைந்து இருக்கும் இதுவே நமது செயல்முறைக்கு ஆரம்ப கட்டம் அதாவது செல் சுழற்சி நடந்த பிறகு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை நடந்த பிறகு நமது மியாசிஸ் செயல்முறை தொடங்கும் இந்த மியாசிஸ் செல் முறையில் இரண்டு கட்டங்கள் இருக்கின்றன முதலாவது கட்டம் தான் மியாசிஸ் 1 இங்கே இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் இரண்டாக பிரியும் இதன்பிறகு மியாசிஸ் 2 கட்டத்தில் சிஸ்டர் கிரோமடிட்ஸ்கள் பிரிக்கப்படும் இதுதான் ரிடக்சன் டிவிஷன் இந்த மியாசம் செயல்முறையின் முக்கியத்துவம் என்ன இந்த செயல்முறையில் குரோமோசோம்களின் எண்ணிக்கையை சரிவர பங்கிடுவது மிகவும் முக்கியம் இந்த மியாசிஸ் செயல்முறை சரிவர நிகழவில்லை என்றால் அடுத்த தலைமுறையில் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் உதாரணத்திற்கு தாயிடமிருந்து 46 குரோமோசோம்களும் தந்தையிடம் இருந்தும் 46 குரோமோசோம்கள் வருகிறது என்று எடுத்துக்கொள்வோம் இவைகள் ஒன்றாக இணைவதன் மூலம் இறுதியில் 92 குரோமோசோம்கள் கிடைக்கும் இதன் விளைவு மொத்த பண்புகளை இரண்டு மடங்காக அதிகரிப்பதற்கு சமமாகும் அடுத்தடுத்த தலைமுறை செல்ல செல்ல இது மேலும் அதிகரிக்கும் இதை அனுமதிக்கக் கூடாது சரிதானே ஆகையால் செக்ஸ்வல் இனப்பெருக்க செயல்முறையில் ஈடுபடுவதற்கு முன்னதாக ஒரு உயிரினம் தன்னிடம் இருக்கும் மரபணு தகவல் மற்றும் குரோமோசோம்கள் சரியான அளவில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அதாவது தன்னிடம் இருக்கும் எண்ணிக்கையை பாதியாக குறைத்த பிறகு செக்ஸ்வல் இனப்பெருக்க செயல்முறையில் ஈடுபட வேண்டும் இதன் மூலம் இந்த செயல்முறைக்கு பிறகு அவைகள் சரியான எண்ணிக்கையை அடையும் ஆகையால் இந்த மியாசிஸ் செயல்முறை செக்ஸ்வல் இனப்பெருக்கத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இந்த பிளவுபடும் செயல்முறை மூலமாகவே கேமெட்கள் உருவாகின்றன மைட்டாசிஸ் செயல்முறை போலவே மியாசிஸ் 1 மற்றும் மியாசிஸ் 2 செயல் முறையும் புரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் டெலோஃபேஸ் மற்றும் இறுதியாக சைட்டோகைனசிஸ் என்று பல கட்டங்களாக பிரித்து இருக்கும் மியாசிஸ் 1 செயல்முறை ஒரு செல்லுடன் தொடங்குகிறது என்று எடுத்துக் கொண்டால் இந்த செயல்முறையின் இறுதியில் இரண்டு செல்கள் உருவாகி இருக்கும் இந்த இரண்டு செல்கள் மற்றொரு மியாசிஸ் செயல் முறையில் ஈடுபடும் இதிலும் இவைகள் புரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் டெலோஃபேஸ் மற்றும் இறுதியாக சைட்டோகைனசிஸ் போன்ற பல கட்டங்களைத் தாண்டி ஒவ்வொரு செல்லிலிருந்தும் 2 செல்கள் உருவாகும் ஆகையால் மைட்டாசிஸ் செயல்முறை போல் இல்லாமல் மியாசிஸ் செயல்முறையின் இறுதியில் பாதி எண்ணிக்கை குரோமோசோம்கள் கொண்ட 4 டாடர் செல்கள் உருவாகி இருக்கும் இது எப்படி உருவாகிறது என்ற செயல்முறையை இப்பொழுது பார்க்கலாம் மியாசிஸ் 1 செயல்முறையின் முதல் கட்டம் தான் புரோஃபேஸ் 1 இந்தக் கட்டம் மியாசிஸ் செல் முறையில் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மைட்டாசிஸ் செயல்முறையில் நடப்பது போலவே இங்கேயும் முதலில் நியூக்ளியர் என்வலப் மறைய தொடங்கும் நியூக்ளியர் என்வலப் மறைவதை இந்தப் படத்தில் கோடிட்ட வரியாக காண்பித்திருக்கிறார்கள் நியூக்ளியஸ் உள்ளே இருக்கும் நியூக்ளியோலஸ் ரைபோசோம்கள் மற்றும் பிற இயந்திர உறுப்புகளும் மறையத் தொடங்கும் இதன் பிறகு நகல் எடுக்கப்பட்ட இரு சென்ட்ரியோல்ஸ் செல்லின் மறுபக்கத்தை அடைவதன் மூலம் ஸ்பிண்டில்ஸ் உருவாகும் இந்த ஸ்பிண்டில்ஸ் அமைப்பின் உருவாக்கம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இவைகளே குரோமோசோம்கள் இணைந்திருப்பதற்கு உதவுகிறது இதன்பிறகு குரோமோசோம்கள் சுருங்கத் தொடங்கும் மைட்டாசிஸ் செயல்முறையில் நடப்பது போலவே கிரோமடின் அழுத்தப்பட்டு குரோமோசோம் ஆக மாறும் இதன் பின்னர் ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் அதாவது தாயிடமிருந்து ஒன்று மற்றும் தந்தையிடமிருந்து ஒன்றும் கிடைக்கப்பெறும் இந்த ஜோடி புரோஃபேஸ் 1 செயல்முறையின் போது ஒன்றாக இணைய தொடங்கும் இந்த செயல்முறையை தான் இந்தப் படத்தில் காண்பிக்கப் பட்டிருக்கிறது இதில் முதலாவதாக இருப்பது ஒரு பெற்றோரிடம் இருந்தும் பச்சை நிறத்தில் இருப்பது மற்றொரு பெற்றோரிடம் இருந்தும் வருவது இவைகள் ஒன்று சேரும் அதே நேரத்தில் இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் தங்களை ஸ்பிண்டில்ஸ் அமைப்புடன் இணைத்துக்கொள்ள தொடங்கும் இருப்பினும் அவைகள் செல்லின் பூமத்திய ரேகையில் தங்களை அமைத்துக் கொள்ளவில்லை இந்த செயல்முறை மெட்டாஃபேஸ் கட்டத்தில் நிகழும் இருப்பினும் புரோஃபேஸ் கட்டத்தில் மைட்டாசிஸ் செயல்முறையில் நடக்காத ஒன்று இங்கு நடக்கும் அதாவது ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் ஒன்று சேரும் பொழுது ஸ்னாப்ஸ் அல்லது கிராஸ்ஓவர் என்ற செயல்முறைக்கு அவைகளை உட்படுத்தப்படும் இந்த படத்தில் இருப்பது போல் ஒரு குரோமோசோம் தந்தையிடமிருந்து வந்தது மற்றொரு குரோமோசோம் தாயிடம் இருந்து வந்தது இவைகள் இங்கே ஒன்றாக இருக்கும் இதேபோல் இங்கே இரண்டு சிஸ்டர் கிரோமடிட்ஸ்கள் இருக்கின்றன இவைகள் ஒன்று சேரும் பொழுது அதாவது ஸ்னாப்ஸ் கட்டத்தில் இந்த குரோமோசோம்களுக்கு நடுவே மரபணு பொருட்களின் பரிமாற்றம் நடக்கும் இந்த பரிமாற்ற செயல்முறையை தான் கிராஸ்ஓவர் என்று கூறுவர் இந்த செயல்முறை மிகவும் முக்கியமானது இதைப்பற்றி நான் முன்பே கூறினேன் அதாவது பரிணாம வளர்ச்சியின் போது மாற்றங்களை உருவாக்குவதற்கு செக்சுவல் இனப்பெருக்க முறையே மிகவும் சாதகமாக அமைந்து இருக்கிறது இந்த கிராஸ்ஓவர் செயல்முறையினால் என்ன நடக்கும் என்றால் மரபணு தகவல்களில் கலப்பிற்கு உள்ளாகும் அதாவது தாயின் குரோமோசோமில் இருக்கும் ஒரு பகுதியுடன் தந்தையின் குரோமோசோம் பரிமாற்றத்தில் ஈடுபடும் இந்த செயல்முறையை டிஎன்ஏ ரீகாம்பினேஷன் என்றும் கூறுவர் இந்த செயல்முறையினால் உருவாகும் புதிய டாடர் செல்களில் இருக்கும் குரோமோசோம் பெற்றோர்களிடம் இருக்கும் செல்களின் அசலான நகலாக இருக்காது இந்த கிராஸ்ஓவர் செயல்முறையினல் தந்தையின் குரோமோசோமில் இருக்கும் சில பண்புகள் தாயின் குரோமோசோமுடன் பரிமாறி இருக்கும் தாயின் குரோமோசோமில் இருக்கும் சில பண்புகள் தந்தையின் குரோமோசோமுடன் பரிமாறி இருக்கும் இந்த வகையான குணங்களின் கலப்பு நடக்கும் செயல்முறையை தான் கிராஸ்ஓவர் என்று கூறுவர் ஆக நியூக்ளியர் என்வலப்பின் மறைவு நியூக்ளியோலஸ்சின் மறைவு கிரோமடின் அழுத்தப்பட்டு குரோமோசோம் ஆக மாறும் செயல் ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் ஒன்று சேர்ந்து தங்களை ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அமைப்புடன் இணைத்துக்கொள்வது இதன் பிறகு இறுதியாக கிராஸ்ஓவர் செயல்முறையில் ஈடுபடுவது போன்ற நிகழ்வுகள் புரோஃபேஸ் 1 கட்டத்தில் நடக்கும் மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் 1 செயல்முறைக்கு நடுவே இருக்கும் மிகவும் முக்கியமான வித்தியாசம் கிராஸ்ஓவர் செயல் முறை தான் கிராஸ்ஓவர் செயல்முறைக்காக ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் ஒன்று சேரும் நிகழ்வு மைட்டாசிஸ்இல் நடக்காது மியாசிஸ் 1 செயல்முறையில் மட்டுமே இது நடக்கும் இந்த கிராஸ்ஓவர் செயல்முறையின் காரணத்தினால்தான் மரபணு தகவலில் கலப்பு ஏற்படுகிறது இதனாலேயே க்ரோமோசோம்கள் தங்களிடம் உள்ள தகவலை பரிமாற்றம் செய்ய முடிகிறது இதன் பிறகு வருவது தான் மெட்டாஃபேஸ் இந்தக் கட்டத்தில் ஹோமோலாகஸ் ஜோடியில் இருக்கும் ஒவ்வொரு குரோமோசோமும் தங்களை செல்லின் பூமத்திய ரேகையில் அமைத்துக் கொள்ளும் இந்த கட்டத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே கிராஸ்ஓவர் செயல்முறை நிகழ்ந்திருக்கும் மரபணு தகவல் பரிமாற்றமும் நடந்திருக்கும் உதாரணத்திற்கு படத்தில் இருக்கும் இந்த குரோமோசோம் தனது தகவலை மற்றொரு குரோமோசோமிடம் பறிமாறி இருக்கும் இதன் மூலம் மற்ற குரோமோசோமின் சில பண்புகள் இந்த குரோமோசோமிற்கு வந்திருக்கும் இதன் பிறகுதான் இந்த அமைப்பு உருவாகும் இந்த அமைப்பு எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதாவது பெற்றோரின் ஒருவரிடம் இருந்து வரும் குரோமோசோம் மேல் பகுதியிலும் தாயிடம் இருந்து வரும் குரோமோசோம் செல்லின் மற்றொரு பகுதியான கீழ் பகுதியிலும் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இது ஒரு சீரற்ற அமைப்பு இந்த படத்தில் நான் பச்சை நிற குரோமோசோம்கள் ஒரு பக்கமும் சிவப்பு நிற குரோமோசோம்கள் மற்றொரு பக்கமும் காண்பித்திருக்கிறேன் இதுபோல தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்த ஜோடி மாறியும் இருக்கலாம் அதாவது சிவப்பு நிற குரோமோசோம் இந்தப் பக்கமும் பச்சை நிற குரோமோசோம் மற்றொரு பக்கமும் இருக்கலாம் இந்த சீரற்ற அமைப்பின் மூலமே நமக்கு பல சுயதன்மை வாய்ந்த வகைகள் அல்லது பண்புகள் கிடைக்கிறது இதற்கு ஒரு உதாரணத்தைக் கூறுகிறேன் இங்கே இரண்டு ஜோடி குரோமோசோம்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ஜோடியும் இரண்டு குரோமோசோம்கள் இருக்கும் ஆக இந்த நான்கு குரோமோசோம்கள் 22 வழிகளில் தங்களை அடுக்கி வைத்து கொள்ளலாம் அதாவது நான்கு வெவ்வேறு வழிகளில் இந்த குரோமோசோம்கள் தங்களை அடுக்கி வைத்துக் கொள்ளலாம் 2 சிகப்பு நிற குரோமோசோம்கள் ஒரு பக்கமும் இரண்டு பச்சை நிற குரோமோசோம்கள் மறுபக்கமும் இருக்கலாம் இது மாறியும் இருக்கலாம் அல்லது ஒரு பச்சை நிற குரோமோசோம் மேலும் ஒரு சிகப்பு நிற குரோமோசோம் கீழுமாக இருக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நான்கு குரோமோசோம்கள் தங்களை பெர்முடேசன் மூலம் வரிசைப்படுத்திக் கொள்வதை இன்டிபெண்டென்ட் அசார்ட்மெண்ட் அதாவது சுய தன்மை கொண்ட வகைகள் என்று கூறுவர் இங்கே நாம் வெறும் இரண்டு ஜோடி குரோமோசோம்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருந்தால் அவைகள் 223 வழிகளில் தங்களை செல்லின் பூமத்திய ரேகையில் வரிசைப்படுத்திக் கொள்ளலாம் இது தோராயமாக 8 மில்லியன் சேர்க்கைகள் இது மிகவும் சுவாரசியமான ஒன்று இதை பற்றி விரிவாக பிறகு கூறுகிறேன் கிராஸ்ஓவர் செயல்முறை நடந்த பிறகு ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் தங்களை வரிசைப்படுத்திக் கொள்வதற்கு 8 மில்லியன் அதாவது 8x106 வழிகள் இருக்கின்றன இது தான் மெட்டாஃபேஸ் கட்டத்தில் நடக்கிறது இந்த இன்டிபெண்டென்ட் அசார்ட்மெண்ட் மற்றும் பலவகையான சேர்க்கைகள் மூலமாகவே மாறுதல்கள் உருவாகிறது இந்த இரண்டு விஷயங்களை கொண்டுதான் மாறுதல்கள் உருவாகிறது முதலாவது மியாசிஸ் 1 செயல்முறையின் புரோஃபேஸ் 1 கட்டத்தில் நடக்கும் கிராஸ்ஓவர் இரண்டாவது ஹோமோலாகஸ் குரோமோசோம்களின் இன்டிபெண்டென்ட் அசார்ட்மெண்ட் இதன் மூலமாக இந்த குரோமோசோம்கள் 8 மில்லியன் வழிகளில் தங்களை செல்லின் பூமத்திய ரேகையில் வரிசைப்படுத்திக் கொள்ளலாம் இது அனைத்தும் மெட்டாஃபேஸ் கட்டத்தில் நடக்கும் மைட்டாசிஸ் செயல்முறையில் நடப்பதுபோல் இவைகள் தங்களை செல்லின் பூமத்திய ரேகையில் வரிசைப்படுத்தி கொண்ட பிறகு அனாஃபேஸ் கட்டத்தில் இந்த ஹோமோலாகஸ் ஜோடிகள் தங்களை விட்டு விலகத் தொடங்கும் இந்த படத்தில் பார்த்தால் இந்த குரோமோசோம் ஆரம்பத்தில் இருந்தவாறு முழுமையாக சிவப்பு நிறத்தில் இல்லை இதற்கு காரணம் கிராஸ்ஓவர் செயல்முறை ஏனென்றால் இந்த செயல்முறையின் மூலம் மற்ற குரோமோசோமின் சில தகவலை இது பரிமாறிக் கொண்டது இதுவே மாற்றத்தை உருவாக்க உதவியாக இருக்கிறது ஆகையால் அனாஃபேஸ் கட்டத்தில் குரோமோசோம்கள் தங்களை விட்டு விலகத் தொடங்கும் இதன்பிறகு டெலோஃபேஸ் கட்டத்தில் நியூக்ளியர் என்வலப் மறுபடியும் உருவாகத் தொடங்கும் மேலும் டாடர் நியூகிளியை உருவாகத் தொடங்கும் அதாவது ஒரு ஜோடி சென்ட்ரியோல்ஸ் ஒரு முனையிலும் ஒரு ஜோடி சென்ட்ரியோல்ஸ் வேறு முனையிலும் உருவாகத் தொடங்கும் இந்த டெலோஃபேஸ் 1 கட்டத்திற்குப் பிறகு இந்த அமைப்பில் பள்ளம் ஏற்பட்டு பிளவுபட தொடங்கும் இதன் மூலம் சைட்டோகைனசிஸ் கட்டத்திற்கு சென்று 2 டாடர் செல்கள் உருவாகும் இந்த டாடர் செல்களை கவனித்துப் பார்த்தால் இதில் இருக்கும் குரோமோசோம்கள் சற்று புதிதாகவும் மாறுபட்டதாகவும் இருக்கும் இதற்கு உதவியாக இருந்தது மரபணு கலவை அல்லது ஸ்னாப்ஸ் எனப்படும் செயல்முறை ஆக ஹோமோலாகஸ் குரோமோசோம்களை பிளவுபட்டு இரண்டாகப் பிரிவதுடன் மியாசிஸ் 1 செயல்முறை நிறைவு பெறுகிறது இதைத்தான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் இதில் இருக்கும் இரண்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம்களும் தொடக்கத்தில் இருந்ததை விட சற்று மாறுபட்டதாகவே இருக்கும் இதற்கு காரணமாக இருப்பது கிராஸ்ஓவர் செயல்முறை சைட்டோகைனசிஸ் 1 நிகழ்ந்த பிறகு மியாசிஸ் 2 செயல்முறையில் ஈடுபடுவதற்கு முன்னதாக செல் சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் இதன்பிறகு டிஎன்ஏ அதாவது க்ரோமாட்டின் மறுபடியும் தளர்வடையும் இதில் இதன்பிறகு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை நிகழாது ஏனென்றால் இதற்குத் தேவையான அனைத்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறையும் முன்னதாகவே செல் சுழற்சியின் S ஃபேசில் நிகழ்ந்திருக்கும் எனவே இந்த செயல்முறை மறுபடியும் நடக்காது இப்பொழுது சைட்டோகைனசிஸ் 1 கட்டத்திற்கு பிறகு மியாசிஸ் 2 செயல் முறையில் செல் ஈடுபடும் நான் முன்பு கூறியதைப் போலவே இந்த மியாசிஸ் 2 செயல் முறையிலும் புரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் மற்றும் டெலோஃபேஸ் கட்டங்கள் இருக்கும் இந்த படத்தில் ஹோமோலாகஸ் ஜோடி பிரிந்து இருப்பதை பார்க்கலாம் இதன்பிறகு மியாசிஸ் 2 செயல்முறையில் புரோஃபேஸ் மறுபடியும் நிகழும் இங்கே நியூக்ளியர் என்வலப் மறையும் இந்த நேரத்திலும் ஒவ்வொரு குரோமோசோமும் தங்களை சென்ட்ரோமருடன் இணைத்து தான் இருக்கும் மேலும் மெட்டாஃபேஸ் கட்டத்தில் இவைகள் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அமைப்புடன் இணைந்து இருப்பதுடன் செல்லின் பூமத்திய ரேகையில் வரிசையாக இருக்கும் ஆகையால் புரோஃபேஸ் கட்டத்தில் சென்ட்ரோமர் மூலம் குரோமோசோம்கள் தங்களை ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அமைப்புடன் இணைந்து இருக்கும் மெட்டாஃபேஸ் கட்டத்தில் இவைகள் தங்களை செல்லின் பூமத்திய ரேகையில் வரிசையாக இணைந்து இருக்கும் அனாஃபேஸ் கட்டத்தில் இவைகள் ஒன்றை விட்டு ஒன்று நகரத் தொடங்கும் இதன்பிறகு டெலோஃபேஸ் மற்றும் சைட்டோகைனசிஸ் கட்டங்கள் நிகழும் இவைகளை இந்தப் படத்தில் காண்பிக்கவில்லை இருப்பினும் இவைகள் ஒரு தொடர் செயல்முறை மெட்டாஃபேஸ் கட்டத்தை தொடர்ந்து அனாஃபேஸ் கட்டம் நடக்கும் இந்தக் கட்டத்திற்கு பிறகு 2 கிரோமடிட்ஸ் பிரிந்து காணப்படும் அனாஃபேஸ் மற்றும் டெலோஃபேஸ் கட்டத்திற்குப் பிறகு இந்த கிரோமடிட்ஸ் செல்லின் பல்வேறு பக்கத்திற்கு சென்று இருக்கும் இதன்பிறகு இறுதியாக சைட்டோகைனசிஸ் கட்டத்திற்குப் பிறகு குரோமோசோம்கள் கொண்ட புதிய டாடர் செல்கள் உருவாகி இருக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இறுதியாக கிடைத்த செல்களில் இருக்கும் குரோமோசோம்கள் மாறுபட்டதாகவே இருக்கும் உதாரணத்திற்கு இந்த படத்தில் இருக்கும் இந்த டாடர் செல்லில் இருக்கும் குரோமோசோம் தொடக்கத்தில் இருந்த மூலப் பொருளிலிருந்து வித்தியாசமாகவே இருக்கும் இதுதான் மற்ற செல்லிலும் நிகழ்ந்திருக்கும் இந்த செல்லும் புரோஃபேஸ் கட்டத்தில் நியூக்ளியர் என்வலப் மறைந்து ஸ்பிண்டில் அமைப்பு உருவாகி க்ரோமோசோம்கள் சிஸ்டர் கிரோமடிட்ஸ் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அமைப்புடன் இணைந்து பிறகு மெட்டாஃபேஸ் கட்டத்தில் இந்த க்ரோமோசோம்கள் செல்லின் பூமத்திய ரேகையில் வரிசையாக அமைத்திருக்கும் இதன்பிறகு அனாஃபேஸ் கட்டத்தில் இந்த ஒவ்வொரு கிரோமடிட்ஸ்சும் பிரிந்து டெலோஃபேஸ் படத்தின் இறுதியில் இவைகள் செல்லில் போலார் முனையை அடைந்து இருக்கும் இதன்பிறகு இறுதியாக சைட்டோகைனசிஸ் செயல்முறை நடக்கும் ஆகையால் மியாசிஸ் 2 செயல்முறைக்கு பிறகு நான்கு வெவ்வேறு செல்கள் கிடைக்கும் இந்த ஒவ்வொரு செல்லிலும் பாதி அளவிலான குரோமோசோம்கள் இருக்கும் இதில் முக்கியமாக எந்த கேமெட்களும் மற்றொன்றை போல இருக்காது அதாவது ஒன்று மற்றொன்றின் நகலாக இருக்காது இதற்கு காரணமாக இருப்பது மியாசிஸ் 1 செயல்முறையில் புரோஃபேஸ் 1 கட்டத்தில் நிகழ்ந்த கிராஸ்ஓவர் நம்மிடம் நமது பெற்றோர்களின் பண்புகள் சிறிதளவு இருந்தாலும் நாம் அவர்களின் நகல் கிடையாது அதாவது அவர்களை போல் அப்படியே இருப்பது கிடையாது இதற்குக் காரணம் இந்த கிராஸ்ஓவர் செயல்முறை தான் அதாவது நாம் நமது பெற்றோர்களிடமிருந்து சில பண்புகளை பெறலாம் நமது தாயிடமிருந்து சில பண்புகளை பெறலாம் இருப்பினும் இந்த பண்புகள் அவைகளில் நகலாக இருக்காது கிராஸ்ஓவர் செயல்முறையினால் அதில் சிறிய மாற்றங்கள் இருக்கும் இன்றைய வீடியோவில் நாம் கற்றது என்னவென்றால் மியாசிஸ் செயல்முறையில் குரோமோசோம்களின் அளவு குறைக்கப்படும் இவைகள் கேமெட்களை உருவாக்க காரணமாக இருக்கும் பாலியல் செல்களில் மட்டுமே நிகழும் இந்த மியாசிஸ் செயல்முறை இரண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் மியாசிஸ் 1 மற்றும் மியாசிஸ் 2 மியாசிஸ் 1 செயல்முறையில் ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் பிரியும் மியாசிஸ் 2 செயல்முறையில் சிஸ்டர் கிரோமடிட்ஸ் பிரிக்கப்படும் மியாசிஸ் 1 செயல்முறையில் புரோஃபேஸ் 1 கட்டம் மிகவும் நீண்டதாக இருக்கும் மேலும் இது முக்கியமான கட்டமும் கூட ஏனென்றால் இந்த புரோஃபேஸ் 1 கட்டத்தில் தான் ஹோமோலாகஸ் ஜோடி ஒன்று சேர்ந்து கிராஸ்ஓவர் செயல் முறையில் ஈடுபடும் இதன் மூலமாகவே புதிய மாற்றங்கள் உருவாகும் இதனாலேயே நம்மிடம் பெற்றோர்களின் சில பண்புகள் இருந்தாலும் முழுமையாக அவர்களைப் போலவே இருப்பது கிடையாது மியாசிஸ் 1 செயல்முறையில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மெட்டாஃபேஸ் கட்டத்தில் ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் 223 வழிகளில் தங்களை வரிசைப்படுத்திக் கொள்ளலாம் இது அதிக அளவிலான சேர்க்கை கொண்ட இன்டிபெண்டென்ட் அசார்ட்மெண்ட் இதன் காரணமாகவே ஒரு பெற்றோரில் இருந்து வரும் குழந்தைகள் அதாவது 2 உடன்பிறப்புகள் ஒன்றாகவே இருப்பது கிடையாது செல் டிவிஷன் செயல்முறையில் மியாசிஸ் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இந்த செயல்முறையினால் தான் மாற்றங்கள் உருவாகிறது மேலும் இவைகளே ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு சரியான அளவிலான குரோமோசோம்கள் செல்கிறதா என்பதை உறுதி செய்யும் அதாவது மியாசிஸ் செயல்முறையின் போது முதலில் குரோமோசோம்களின் அளவு குறைக்கப்பட்டு கேமெட்களாக உருவாக்கி இதன்பிறகு செக்ஸ்வல் இனப்பெருக்கத்தின் மூலம் இந்த குரோமோசோம்கள் உயிரினங்களுக்கு தகுந்தவாறு ஒரு நிலையான அளவை அடையும் இந்திய வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்னுடன் சேர்ந்து யூ ட்யூப் இல் இருக்கும் இந்த சுவாரசியமான வீடியோக்களையும் பார்க்கவும் இதில் மியாசிஸ் செயல்முறையை அழகிய அனிமேஷன் மூலம் விளக்கி இருப்பார்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி